இரண்டாவது பாடத்திற்கு வரவேற்கிறோம் ஃப்போரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கொண்டு அப்பேசர் ஆண்டனாவின் பகுப்பாய்வை இங்கே தொடர்ந்து காணலாம் நாம் முன் பாடத்தில் கூறியது போல் இந்த "f" இன் மதிப்பை சமன்பாட்டின் தீர்விலிருந்து காணுதல் வேண்டும் நாம் பொதுவாக இந்தத்தீர்வை டிப்ரன்சியல் சமன்பாட்டிலிருந்து பெற்றதினால் இங்கே நாம் எவ்வாறு மாறிலி மதிப்பை தீர்க்க இயலும் என அறிய வேண்டும் அதற்காக இங்கே நாம் எல்லை நிலையினை பயன்படுத்தவேண்டும் எல்லை நிலை என்பது என்ன இங்கே சமன்பாடு Exkx ky zfkx kye jkz zஆனது தீர்வு எனில் நாம் "z0" என்ற தளத்திர்க்கு செல்லவேண்டும் மற்றும் இங்கு சமன்பாடு Exkx ky zfkx kye jkz zஆனது அப்பேசர் புலத்திர்க்காண தீர்வை அளிக்கிறது எனவே இப்பொழுது நாம் அதன் தீர்வை இங்குக் காணலாம் நாம் இப்போது Z0 எனக்கொள்வோம் இந்த நிலையில் அப்பேசரின் டேஞ்சண்ட் புலம் EaxyEtantxy0ஆகும் நாம் சமன்பாடு E kx ky zfkx kye jkzz வில் Z0 எனஇட அதன் மதிப்பு என்ன என்பதை நாம் பின்வருமாறு எழுதலாம் இதில் e jkx0 வில் மட்டும் தான் மாற்றம் உள்ளது அதாவது Eaxy142 ∞∞ ∞∞ Ftkxky e jkx0 e jkxx jkyy dkxdky இங்குFtஎன்பது என்ன Ftkxky என்பது fkx kyஇன் x y தளத்தின் பகுதிகூர் எனவும் அல்லது நாம் வேவ்கைடின் டிரான்ஸ்வர்ஸ் கூறுகளின் பகுதி எனவும் கொள்ளலாம் அதாவது இது f ன் டிரான்ஸ்வர்ஸ் கூறுகளின் பகுதியாகும் மேற்கண்ட இது இருபரிமான ஃப்போரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் இந்த ஃப்போரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அனுபத்தைக்கொண்டு நாம் Ft என்ன என்பதைக் கண்டுகொள்ளலாம் Ftkxky என்பது ∞∞ ∞∞ Eaxy ejkxxjkyy dxdy ஆகும் அதாவது Ftkxky ∞∞ ∞∞ Eaxy ejkxxjkyy dxdy எனநமக்குத் தெரியுமாதலால் Eaxyன் அப்பேசர் புலமானது அப்பேசரில் மட்டுமே இருக்கும் என அறியலாம் மேற்கண்ட இதுவே சரியான சமன்பாடு ஆகும் இதிலிருந்து நாம் அப்பேசர் sa கொண்டு பின்வருமாறு எழுதலாம் Ftkxky sa Eaxy ejkxxjkyy dxdy இந்தச் சமன்பாட்டில் Eaxy என்பது நமக்குத் தெரியுமாதலால் இப்பொழுது நாம் Ftkxkyயை அறிந்து கொள்ளலாம் மேலும் இங்கே Ftயானது தெரியும் மற்றும் F ஆனது தெரியாதது ஆகும் மேலும் இங்கு இந்த சமன்பாட்டில் இரண்டு கூறுகள் தன்னிச்சையானதுஎன நாம் முன்பே கண்டறிந்துள்ளோம் எனத்தெரிவிக்க இயலும் எனவே இப்பொழுது நாம் f என்பது என்ன என எழுதலாம் அதற்காக நாம் f ஐ பின்வருமாறு எழுதலாம் fftutfzuz ஆகும் நாம் முன்பே k f 0 எனக்கண்டறிந்துள்ளோம் அதாவது kxfxkyfykzfz0எனஎழுதலாம் இதிலிருந்து நாம் fzஐ கண்டறியலாம் fz என்பது வேறொன்றுமில்லை fz kxfx kyfykz என்பதே ஆகும் இதில் kzஆனது k02 kx2 ky2ஆகையானதால் fz kxfx kyfyk02 kx2 ky2 என எழுதலாம் இதில் fx fy என்பவை ஏற்கனவே நமக்குத்தெரியுமாததால் இதிலிருந்து நாம் fzஐ கண்டறியலாம் இப்பொழுது நாம் புலம் என்னவென்று கூறலாம் புலம் Exyzஐ எந்தப் பகுதியிலிருந்தும் வரையறுக்கலாம் இதனைப் பின்வருமாறு எழுதலாம் அதாவது இதற்கு Exy142 ∞∞ ∞∞ fkxky e jk rdkxdky என்பதே தீர்வாகும் நமக்கு இங்கு அப்பேசர் புலம் தெரியுமேனில் நாம் f ஐ கண்டறியலாம் இதிலிருந்து நாம் கதிர்வீச்சுப் புலத்தை எங்கும் கண்டறியலாம் இங்கு நமக்குகேள்வி என்னவெனில் நாம் இந்த இண்டகிரல் தீர்வை வயர் ஆண்டனாவிற்குப் பயன்படுத்திக் கொள்ளஇயலுமா என்பதே இந்த இண்டகிரலில் இருந்து நாம் தீர்வுகாண்பது என்பது மிக மிக கடினமான செயலாகும் ஏனெனில்k rஆனது மிகவிரைவாக மாறக்கூடிய ஆசிலேசன் ஃபங்ஷன் கொண்ட ஒன்றாகும் எனவே பொதுவாக இதனிலிருந்து தீர்வு காண்பது என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல மேலும் நமக்கு இங்கு அனைத்து இடங்களிலும் உள்ள மின்புலத்தை அறிந்து கொள்ளத் தேவையில்லை நாம் தொலைதூரமண்டல பகுதியிலுள்ள மின்புலத்தைப் பற்றித்தான் அறிந்துகொள்ள வேண்டும் அதாவது தொலைதூர மண்டலபகுதியென்பது r ஆனது 0வை விட மிக மிகஅதிகமான ஒன்றாகும் அதாவது இங்கு k0 rவின் மதிப்பு அதிகமாகும் இதனை நாம் இங்கு ஸ்டேசனரி பேஸ் முறையைப் பயன்படுத்திக் காணலாம் ஸ்டேசனரி பேஸ்முறையில் ஆசிலேசன் இண்டகிரல் மதிப்பு ஸ்டேசனரி புள்ளியின் அருகில் உள்ளதைதவிர மற்ற இடங்களில் ரத்துச்செய்யப்படுகிறது ஸ்டேசனரி புள்ளி என்பது எந்தப் புள்ளியில் அந்த ஃபங்ஷன் மேக்ஸிமா அல்லது மினிமாவை பெறுகிறதோ அந்த புள்ளியேயாகும் அந்த புள்ளியில் அது ஆசிலேட் ஆவதில்லை நாம் இந்த ஸ்டேசனரி புள்ளியில் இண்டகிரலை தீர்க்க முற்படுகையில் அதற்கான தீர்வு காணலாம் அது இண்டகிரலின் ஆசீம்ப்டோடிக் மதிப்பு ஆகும் இந்த முறையைப் பயன்படுத்தித் தொலைதூரமண்டல புலத்தை ஆராச்சியாளர்கள் அறிந்துகொண்டனர் தொலைதூரமண்டல புலத்தைப் பின்வருமாறு எழுதலாம் Ejk0cos2re jk0rfk0sincosk0sinsin இது ஸ்டேசனரி பேஸ் முறையில் கண்டறியப்பட்டது இது எவ்வாறு கண்டறியப்பட்டது என இப்பொழுது இங்கே காணத்தேவையில்லை எவரேனும் இதைப்பற்றி விரிவாக அறியவேண்டுமென விருப்பபட்டால் என்னைத் தொடர்புகொள்ளலாம் நான் அதற்கான குறிப்புக்களை அனுப்புகிறேன் அல்லது கொல்லின்ஸ் R E Collins புத்தகத்தில் இதுபற்றி விரிவாக உள்ளது இறுதியில் இந்தச்சமன்பாடு ஆண்டனாவின் தொலைதூரபுலத்திற்குத் தீர்வைகொடுக்கிறது இதில் f உள்ளது இந்த fஐ மேலும் விரிவுபடுத்த இயலும் எனவே தொலைதூரபுலமென்பது சுருக்கமாக அப்பேசர் புலத்தின் ஃப்போரியர்டிரன்ஸ்பார்ம் ஆகும் இப்பொழுது இதன்தீர்வு ft யிலிருந்து இண்டகிரல் x லிருந்து y வரை அதன் பகுதி z0வில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இங்கு z0 பகுதியில் டேன்ஞ்சண்சியல் மின்புலமானது 0 அல்லாத மதிப்பாகும் Sa என்பது மிகச் சரியாகவெட்டப்பட்ட திறந்த பகுதியெனில் saயின் வெளிப்புற பகுதியிலுள்ள டேன்ஞ்சண்சியல்புலம் 0 ஆகும் அதுமட்டுமில்லாமல் அலைநீள முறையைக்கொண்டு காணும்போது அப்பேசர் நீளமானது அதிகம் ஆகும் இங்கே நாம் முற்கண்டது போல் நடைமுறையில் உள்ள ஆண்டனாவில் அப்பேசர் ஆண்டானாவின் நீளம் மதிப்பிடக்கூடிய எலக்ட்ரிகள் நீளம் கொண்டதாக இருத்தல் வேண்டும் ஆகவே இங்கு "ft"யின் மதிப்பானது முன்னோக்கிய "z"திசையில் அதிகமதிப்புக் கொண்டது ஆகும் இந்தப் படத்தைநோக்கும்போது "z" திசையில் "ft" அதிகமதிப்பு கொண்டது எனஅறியலாம் இந்தச் சமன்பாடு fz kxfx kyfykzல் "fz" மதிப்பு மதிப்பு மிகச்சிறியது ஆகும் ஏனெனில் "ft" யானது அதிகஉச்சம் கொண்டது இதனைப்பொதுவாக நாம் தொலைதூர மண்டலத்திலும் மற்றும் "z" ன் இரு திசைகளிலும் கண்டறியலாம் இதில்Cos z ன் திசையில் 0 ஆகும் ஏனெனில் இங்கு வானது 0 ஆகும் இங்கே நீங்கள் இந்தச்சமன்பாடுEjk0cos2re jk0rfk0sincos sinsinவில் k0sincos sinsin இப்பகுதி ஆனது 1 என காணலாம் மேலும் ftயானது அளவிடகூடிய நிலையில் உள்ளதால் fz ஆனது மிகச் சிறியது இங்குக் கதிர்வீச்சின் அளவானது ftக்கு நிகராக உள்ளது இப்பொழுது நாம் அப்பேசரின் இரு பகுதிகளையும் நோக்கும் போது நாம் f க்கு பதிலாக ft ஐ இடலாம் எனவே நாம் f ஐ பின்வருமாறு எழுதலாம் faxfxayfy az kxfx kyfykz நாம் fzஐ முன்பே கண்டறிந்துள்ளோம் எனவே அதனை நாம் f ல் பயன்படுத்த மேற்கண்ட சமன்பாடு கிடைக்கிறது நாம் இந்தக் கதிர்வீச்சு மண்டலத்தைக் கவனத்தில் கொள்வோமேயானால் இது அனைத்தும் ஸ்பெரிகள் கோஆர்டினேட் கொண்டுகாணலாம் இப்போது நமது பணி என்னவென்றால் மேற்கண்ட சமன்பாட்டில் உள்ள ax ay மற்றும் az வெக்டர்களை ஸ்பெரிகள் கோஆர்டினேட் வெக்டராக மாற்றவேண்டும் அதற்காக நாம் பின்வரும் சமன்பாட்டை எடுத்துக்கொள்ளலாம் மேற்கண்ட சமன்பாடு மூலம் நாம் தொலைதூரபுலத்தை j k0 பெருக்கத்தில் எழுதலாம் இங்கே E என்பது தொலைதூரபுலமாகும் இது மிகமிக முக்கியமான ஒன்றாகும் இங்கே E மற்றும் Eசமன்பாட்டிலிருந்து நாம் H மற்றும் H ஆகியவற்றைக் காணலாம் இங்கே மற்றொரு முக்கியமானது என்னவெனில்k ஆகும் ஸ்லைட் நேரம் காண்க 1638 எனவே பரவல் வெக்டர் kயின் திசையில் f ஆனது எவ்வித கூறுகளையும் அது பெற்றிருக்கவில்லையென நாம் கூறயியலும் மேலும் மின்புலமானது பரவல் வெக்டர் திசையில் எவ்வித கூறுகளையும் பெற்றிருக்கவில்லையெனவும் காணலாம் இதன் அர்த்தம் என்னவென்றால் கதிர்வீச்சு மண்டலத்தில் புலமானது TEM அலைவடிவமாகும் பொதுவாகத் தொலைதூரமண்டலத்தில் நாம் சூப்பர்பொசிஷனில்உள்ள TEM அலையைக் காணலாம் பொதுவாக அப்பேசரிலிருந்து வெளிப்படும் புலகதிர்வீச்சனது தொலைதூரமண்டலத்தில் அது சூப்பர்பொசிஷனில் உள்ள TEM அலையாகும் அதனை நாம் அலைக்கற்றையாகக் காணலாம் ஸ்பேசியல் அதிர்வெண்ணில் உள்ள அலைக்கற்றை TEM அலை என்ன என்பதைக் காண்பிக்கும் இத்துடன் பகுப்பாய்வு பகுதி நிறைவடைகிறது ஃப்போரியர்டிரன்ஸ்பார்மை பயன்படுத்தி நாம் அப்பேசர் புலம் என்னவென்பதையும் அதன் மூலம் கதிர்வீச்சுப் புலம் என்ன என்பதையும் அறியலாம் இப்பொழுது நாம் இதனின் பயன்பாடு என்னவென்பதை ஒவ்வொன்றாகக் காணலாம் முதலாவதாக திறந்தமுனை கொண்ட வேவ்கைடை காணலாம் நாம் இப்பொழுது காணலாம் இது திறந்த செவ்வகவடிவ வேவ் கைடு ஆகும் இதனின் பின்புறபகுதி z0 விற்கு அப்பால் தீடீரென்று நிறுத்தப்படுகிறது இதனின் உட்புறபகுதி TE10 மோட் ஆகும் இது டாமினண்ட் மோட் ஆகும் இதன்மூலம் அலை பரவுகிறது எனில் அதன் மின்புலம் y திசையில் எந்தவித மாற்றமும் அடையவில்லை ஆனால் x திசையில் அதன் மதிப்பு மாற்றமடைகிறது இந்தமாற்றம் பொதுவாகச் சைனசாயிடல் மாற்றமாகும் இதனின் எல்லைப்புற அளவு a மற்றும் b ஆகும் b யானது குறுகிய அளவு கொண்டது ஆகும் அப்பேசர் z 0 என்ற தளத்தில் உள்ளது எனவே நாம் E புலத்தின் டிரன்ஸ்வர்ஸ் கூறு Ey என அழைக்கலாம் நாம் ஏற்கனவே அறிந்த வேவ்கைடு மூலமாக இதனைப் பின்வருமாறு எழுதலாம் இங்கே கோஆர்டினேட் வேவ்கைடின் மையபகுதியில் உள்ளது எனவே புலமானது EyE0cosxae jTE10Z மற்றும் HxE0 ywE0cosxae jTE10Z ஆகும் இங்கே பரவல்மாறிலியானது 0k02 2a212இங்கு 0 சில சமயங்களில் TE10 எனவே கொள்ளலாம் மேலும் Yw என்பது என்னவென்றால் y0TE10Y0k0

எனவே அது நமது ஆப்பேசர் புலம் ஆகையால் z 0 வில் புலம் என்ன என்பதை Ey என எழுதலாம் அதாவது EyE0cosxa எனவும் Hx ywE0cosxa எனவும் எழுதலாம் எனவே இந்த அப்பேசரிலிருந்து அலையானது TE10 mode என்ற நிலையிலிருந்து வெளியேறுகிறது எனவே வேவ் இம்பீடன்சை1yw என எழுதலாம் இதன் இம்பீடன்ஸ் திறந்தவெளியில் 377 ohm ஆகும் அதனால் இங்கு இப்போழுது என்ன நடக்கிறதுயென்றால் இங்கு உடனடியாகப் பிரதிபலிப்பு நடைபெறுகிறது இந்தப் பிரதிபலிப்பு TE10 மோட் அலையாக உள்ளது மேலும் இங்கே தீடீரென்று இடைநிறுத்தம் ஏற்ப்படுவதால் உயர்வரிசை கொண்ட மோட்களும் உருவாகிறது எனவே சிறிய வீச்சுக்கொண்ட கதிர்வீச்சு திறந்த வெளிக்கொண்ட பகுதியில் உருவாகிறது இதனை நாம் பகுப்பாய்விற்கு எடுத்துக்கொள்ளாம் ஆனால் இது மிகவும் முதல் பகுதியின் வெட்டபட்டது ஆகையால் அதனை நாம் பகுப்பாய்விலிருந்து ஓதிக்கிவிடலாம் எனவே இதனைத் தவிர்த்தால்அப்பேசர் புலமானது டாமினண்ட் TE10 புலமாகும் இங்கே நான் மீண்டும் கூறவருவது என்னவென்றால் அப்பேசர் புலமானது படு புலம் பிரதிபலிப்பு புலம் மற்றும் உயர் வரிசை மோட் ஆகியவை சேர்ந்ததேயாகும் நாம் இங்கே பிரதிபலிப்பு புலத்தை தவிர்த்து முதல் பகுப்பாய்வை காணலாம் நாம் இந்த அனுமானத்தை எடுத்துகொண்டால் அப்பேசர் புலமானது டாமினண்ட் மோட் புலத்திற்கு சமமானது ஆகும் எனவே முதன்மை லூப்பின் கதிர்வீச்சில் முரண்பாடு ஏதுமில்லை ஆனால் பக்கவாட்டு லூப்பில் கதிர்வீச்சு முரண்பாடு உள்ளது எனவே இங்கு z ஆனது 0விற்குச் சமமானது ஆகையால் இந்தப் புலத்தை நாம் Ea என அழைக்கலாம் அதாவது EyE0cosxa மற்றும் Hx ywE0cosxa ஆனது Ea வாகும் நமது Ex ஆனது 0 ஆகும் அதாவது Ex0 வாகும் எனவே நாம் Fx0 எனக்கொள்ளலாம் இங்கு Fxஆனது ஃபோர்ரியர் டிரான்ஸ்பார்ம் எனவே இங்கு நமக்கு Fy மட்டுமே உள்ளது இந்த Fyஐ நாம் பின்வருமாறு எழுதலாம் Fy b2b2 a2a2 cosxa ejkxxjkyydxdy 2aE0Sinckyb2coskxa22 kxa 2 இங்கு kxமற்றும் kyஆனது kxk0sin coskyk0sin sin ஆகும் எனவே யானது 2தளமாகும் நாம் இந்தப்படத்தை நோக்கினால் y z தளத்தில் கதிர்வீச்சு புலமானது E ஆகுமென அறியலாம் எனவே kx இங்கு 0 ஏனெனில் 2 ஆகும் மற்றும் ky யானது 1 ஆகும் ஏனெனில் இங்கு sin2 வின் மதிப்பு 1 ஆகும் ஆகவே நாம் E fysin 2ab E0sinck0bsin212 2ab E0sinc என எழுதலாம் இங்கே vk0bsin2 என்பதாகும் இது இங்கே படத்தில் காட்டப்பட்டுள்ளது இதில் இடப்புற படமானது கதிர்வீச்சு வரிசை Eவானது ஃபங்ஷன் v ஆகும் இது ஏன் இவ்வாறு உள்ளதெனில் தளமானது y திசையில் அதில் அப்பேசர் இல்லுமினேஷன் சீராக உள்ளது எனவே அதனின் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்பது கதிர்வீச்சு வரிசையானது sinc பங்க்ஷன் ஆகும் மற்றும் 0தளம் ஆகும் அதாவது x z தளமாகும் எனவே இதனைப் பின்வருமாறு எழுதலாம் அதாவது kxk0sin ky0 மற்றும் cos 1 ஆகும் எனவே மேற்கண்ட அனைத்து தீர்வுகளையும் நாம் இந்தச் சமன்பாட்டில்இட நாம் கீழ்கண்ட தீர்வை பெறலாம் E2abE0cosu2 2u2cos என்பதுவாக இருக்கும் இங்கு uk02 sin ஆகும் இதனை கொண்டு நாம் வரைபடம் இப்பொழுது வரையலாம் இது Ecos ஆகும் இது ஒரு சீரான இல்லுமினேஷனில் கிடையாது ஆதலால் இது ஒரு சரியான சிங் பங்க்ஷன் கிடையாது ஆனால் இது ஒரு ஃப்போரியர் டிரான்ஸ்பார்மிங் ஆகும் நாம் இப்பொழுது X பேண்ட் WR90 வேவ்கைடையை எடுத்துக்கொள்வோம் அதன் அளவு பின்வருமாறு என எடுத்துக்கொள்வோம் a0 09 இன்ச் அதாவது 2 286 செ மீ மற்றும் இதன் b0 4 இன்ச் அதாவது 1 016 செ இதன் அலைநீளம் 0 3 00 செ மீ அதாவது 10 GHz இப்பொழுது நாம் பீம்அகலத்தை காணலாம் இங்கு E தளத்தில் பீம்அகலமானது என்ன அது E தளம் 2 யில் அதாவது எங்கே E வெக்டர் பரவல் திசையினுடன் ஒத்திசைந்துள்ளதோ அதுவேயாகும் எனவே முதல் வெற்று vயில் அமைகிறது இப்பொழுது நாம் k0bsin2 என்பதை என்று இட இதன் மதிப்பு 3 ஆகும் இதன் அர்த்தம் என்னவென்றால் இங்கு மறைந்தபகுதியில் உள்ளது ஆகும் என்வே sin வின் மதிப்பு 1றிக்கு அதிகமெனில் தளத்தில் வெற்று மதிப்பு ஏதுமில்லை என அறியலாம் நாம் இதற்கு அப்பாலும் செல்லலாம் ஆனால் இது செயல்முறையில் சாத்தியமில்லா ஒன்றாகும் எனவே நாம் அங்கு வெற்று ஏதுமில்லை எனக்கொள்ளலாம் எனவே இங்கு கண்ணுக்கு புலப்படு வெளியில் v யானது மிகவும் சிறியது எனில் அங்கு வெற்று ஏற்பட சத்தியகூறுகள் உள்ளன இதேபோன்று H தளத்தில் 0 எனில் வெற்று ஏற்படுகிறது அதாவது k0a2sin 32 இங்கே கவனத்தில் கொள்க 2வில் ஏதும் ஏற்படுவதில்லை ஏனெனில் 2 வில் fy யானது 00 ஆகும் எனவே இங்கே நாம் sin வை தீர்க்கமுற்பட்டால் sin வானது 1 விட அதிகம் இந்த வெற்றும் கண்ணுக்கு புலப்படாத வெளியில் ஏற்படும் எனவே தட்டையான பீம் கொண்டு நாம் டைரக்டிவ் கணக்கீடுசெய்வதற்கு அதாவது இண்டக்கிரேசன் எடுத்தல் வேண்டும் இப்பொழுது நமக்கு கதிர்வீச்சின் பகுதியில் புலம் என்னவென்பதை அறியலாம் ஆகவே மொத்த சக்தி கதிர்வீச்சு வெளியீடானது Pr12 b2b2 a2a2 yw E02 cos2xa dxdy ab4 yw E02 ஆகும் மேற்கண்ட இந்த முதன்மை வரிசைகளிலுருந்து அதிகப்படியான கதிர்வீச்சு zன் அச்சில் உள்ளது ஆகவே நாம் கதிர்வீச்சின் தீவிரம் zஅச்சில் உள்ளது என காணலாம் அதாவதுdpd|0 ஆனது பின்வருமாறு எழுதலாம் dpd|0r212y0E2E2 dpd|0k02822abE022 எனவே டைரக்டிவிடி D4dpd|0Pr மேலும் நாம் மேற்கண்ட மதிப்பு yw மற்றும் இம்பீடன்ஸ் ஆகியவற்றை இங்கு இட Dயின் மதிப்பானது 64ab TE1003 இங்கு TE10ஆனது பின்வருமாறு ஆகும் TE10402 1a212 மறுபடியும் நாம் 0 3 மீ என WR90 வேவ்கைடில் மற்றும் இதன் மதிப்பை D64ab TE1003 யில் இட அதன் திறந்த வெளி Xபாண்ட் WR90 யின் டிரைக்டிவிடி 3 5 ஆகும் ஆகவே இந்த டிரைக்டிவிடி டைபோல் ஆண்டனாவை விட சிறந்தது ஆகும் ஆனால் அப்பேசரில் காணும்போது இது அவ்வளவாக நல்லது அல்ல ஆனாலும் இந்த திறந்த வெளி வேவ்கைடு பிரசித்திபெற்ற ஆண்டனவாகும் ஏனெனில் அரேயில்இது பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு சிறந்த பகுதி கூறாகும் இது மற்ற வயர் ஆண்டனவை விட மிக அதிக சக்தியை நிலைநிறுத்திக்கொள்கிறது எனவேதான் இந்த திறந்த வெளி வேவ்கைடானது பல ரேடார் பயன்பாடுகளில் பயன்படுகிறது இங்கே உள்ளீடு திடீரென்று வருகிறது எனவே அது ஆண்டனவாக பயன்படுகிறது எனவே இதற்கு தனியாக ஆண்டனா தேவைபடுவதில்லை இங்கே அனைத்தும் தரைதளத்தில் அமைக்கப்படுகிறது எனவே முன்பக்க பகுதியானது சரியான சமதளமாகும் ஆகவேதான் இது ஏவுகணைகள் வழிகாட்டல் மற்றும் ரேடார் வழிகாட்டலில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது இந்த ஆண்டனாவின் பண்புகள் அனைத்தும் அறிந்ததே எனவே இத்துடன் நாம் நிறைவு செய்துகொள்ளலாம் ஆனால் இதே விதமாக நாம் மற்றவைகளுக்கும் ஆராயலாம் நாம் அப்பேசரை விரிவடையசெய்தால் ஹார்ன் ஆண்டனாவை பெறலாம் இந்த அப்பேசரை விரிவடையசெய்தால் நாம் நல்ல டைரக்டிவிடியை பெறலாம் இதனை பற்றி நாம் அடுத்த படபகுதியில் காணலாம்